மனித வள மேலாண்மை வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நாம் ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு பற்றிப் பேசிக்கொண்டிருந்தோம் இப்போது நாம் தொழிலாளர் உறவுமுறைகளை நிர்வகித்தல் பற்றிக் காண்போம் நாம் ஒழுங்கமைக்கப்பட்ட உழைப்பு மற்றும் தொழிலாளர் உறவுமுறை என்றால் என்ன என்பதைப் பற்றிப் பேசினோம் அதைப் பற்றி கற்றுக்கொள்வோம் நான் இந்த இரண்டு புத்தகங்களையே சோர்ஸ்சாக பயன்படுத்துகிறேன் தொழிற்சங்க ஒழுங்கமைப்பு நாம் முந்தைய விரிவுரையில் மூன்று விதமான தொழிலாளர் உறவுமுறைகளின் நிர்வாகம்பற்றிப்பேசினோம் நான் உங்களுக்கு அந்த பெயர்களை மட்டுமே கூறினேனே தவிர அதைப் பற்றிவிரிவாகக்கூறவில்லை தொழிலாளர் உறவுமுறைகளை நிர்வகிக்க மூன்று வழிகள் இருப்பதாக நான்உங்களுக்குக்கூறினேன் அதில் ஒன்று தொழிற்சங்க ஒழுங்கமைப்பு தொழிலாளர்கள் ஒரு தொழிற்சங்கத்துடன் வேலை செய்து அவர்களே ஒரு ஒத்திசைவான குழுவாக அமைவதால் தொழிற்சங்க அமைப்பு முறைகள் நடக்கிறது நிறுவனங்களும் தொழிலாளர்களும் ஒன்றினையும் போது தொழிற்சங்கங்கள் உருவாகின்றன அதுதான் கூட்டு உழைப்பு என்பதாகும் கூட்டுத் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கூட்டமைப்பை உருவாக்குகின்றனர் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் தொழிற்சங்க வேண்டுகோள்தான் மக்கள் ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கும் போது தொழிற்சங்கத்தை உருவாக்குவதற்கான தேவைகளை அவர்கள் முதலில் விளம்பரப்படுத்த வேண்டும் அவர்கள் உறுப்பினருக்காகக் கோரிக்கை வைப்பார்கள் அவர்கள் தொழிலாளர்களிடம் நாம் தொழிற்சங்கம் உருவாக்கப் போகிறோம் என்பதைக் கூறுவார்கள் நீங்கள் எங்களுடன் இணைய வேண்டும் இதுதான் அஜெண்டா இதனால் தான் நாம் ஒன்றிணைகிறோம் இது தான் தீர்க்கப்படாமல் உள்ளது ஆகையால் தொழிற்சங்க வேண்டுகோள் என்பது உறுப்பினர்களைக் கொண்டு தொழிற்சங்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் இதன் இரண்டாம் பகுதி என்னவென்றால் நிர்வாகத்தில் தொழிற்சங்க உருவாக்குவதற்கு முன் தேர்தலை நடத்துவார்கள் ஒரு தொழிற்சங்கம் உருவாகப்போகிறது என்றால் நிர்வாகம் அசௌகரியமாக உணர்ந்து சிலவற்றைச் செய்யும் அவர்கள் தொழிற்சங்க உத்திகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருந்தால் அப்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் தொழிற்சங்கம் என்ன செய்யும் அல்லது எதற்காக உருவாகிறது என்ற அச்சம் ஏற்பட்டால் சில விஷயங்கள் நடக்கலாம் இந்த விஷயங்களுக்கு நடப்பதினால் ஒரு செயல்திறன் இருக்கும் பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கும் நிர்வாகம் அதன் தொழிலாளிகளைப் பயமுறுத்தலாம் நீங்கள் தொழிற்சங்கத்தை உருவாக்கினால் நாங்கள் உங்களை பணிநீக்கம் செய்வோம் என்று நிர்வாகம் கூறலாம் நீங்கள் தொழிற்சங்கத்தை உருவாக்கினால் நாங்கள் இந்த சலுகைகளை தரமாட்டோம் அல்லது அந்த சலுகைகளைத் தரமாட்டோம் இதுபோல் பயமுறுத்தல்கள் இருக்கும் அங்கே சில எதிர்மறையான வலுவூட்டல் இருக்கும் சாத்தியம் உள்ளதை நீங்கள் உணரலாம் அங்கே சில சாதகமற்ற விளைவுகள் நிகழும் சாத்தியம் ஏற்படக்கூடும் அதற்குப் பிறகு வருவது அச்சுறுத்தல் யாரோ ஒருவர் உங்கள் தொழிற்சங்கம் நீடிக்கக் கூடாது என்று உங்களிடம் வற்புறுத்தினாலோ அல்லது கூறினாலோ அதுவே அச்சுறுத்தல் என்பதாகும் அதனால் அச்சுறுத்துதல் என்பது ஒருவரைப் பயமுறுத்துவதிலிருந்து சற்றே மாறுபட்டது பயமுறுத்துதல் என்பதில் மோசமான விளைவுகள் உள்ளது அச்சுறுத்துதல் என்பதில் யாரோ ஒருவரிடம் நீங்கள் தொழிற்சங்கம் ஒரு சிறு பொரி என்று மிரட்டுவது அதிலிருந்து ஒன்றும் வராது நிர்வாகம் மிகப்பெரியது தொழிற்சங்கம் உருவாகினால் என்ன நடக்கும் என்பதை நினைத்து அவர்கள் வியப்படைகிறார்கள் அதனால் நீங்கள் நிர்வாகம் அனுபவம் பெற்றது என்று கூறலாம் நிறுவனத்தால் உங்களுக்கு எதுவேண்டும் என்றாலும் செய்ய முடியும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது அவர்கள் சிலவற்றைச் செய்யலாம் சிலவற்றைச் செய்யாமல் போகலாம் ஆகவே நீங்கள் அச்சுறுத்தப்படுவதாக நீங்கள் உணரலாம் நீங்கள் சில நெருக்கடியில் இருப்பதாக உணர்வீர்கள் பிறகு வாக்குறுதிகள் தரப்படலாம் ஒரு நிர்வாகத்திற்கு அதன் தொழிலாளர்கள் ஒன்று கூடுவது தெரிந்தால் அது தொழிற்சங்க மாற்று உத்திக்குப் போக முடிவு செய்யலாம் அவைகள் உங்கள் தொழிலாளர்களை தொழிற்சங்கத்தை உருவாக்குவதிலிருந்து விலக்கி வைக்கிறது அவர்கள் தங்கள் தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதன் மூலம் தொழிலாளர்களை ஈடு செய்வது அல்லது சமாதானப்படுத்த முயற்சி செய்து தொழிற்சங்கம் உருவாக்குவதைத் தடுக்கலாம் அவர்கள் என்ன வாக்குறுதி தருகிறார்கள் குறிப்பிட்ட சில விஷயங்கள் குறிப்பிட்ட சில லாபங்கள் குறிப்பிட்ட சில நேர்மறை வலுவூட்டல்கள் ஆகியவற்றைச் செய்யலாம் நிர்வாகம் வேறு எந்த விஷயங்களை செய்யலாம் என்றால் கூட்டத்தைக் கண்காணிப்பது தொழிற்சங்கத்தை உருவாக்க முயற்சிக்கும் தொழிலாளர்களின் கூட்டத்தை நிர்வாகம் வேவு பார்க்க முடிவு செய்யலாம் இப்போது இந்த விஷயங்கள் சட்டப்பூர்வமானதா இல்லையா என்பதை நீங்கள் வாழும் பகுதியில் உள்ள சட்டம் மூலம் சோதிக்க வேண்டும் நீங்கள் வாழும் மாநிலத்தில் உள்ள சட்டத்துடன் சோதிக்க வேண்டும் நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள சட்டத்துடனும் நீங்கள் சோதிக்க வேண்டிய நிலை வரலாம் அதனால் நான் இதில் உறுதியாக இல்லை ஆனால் எது சட்டப்பூர்வமானது மற்றும் எது சட்டப்பூர்வமானது இல்லை என்பது இதற்கு இடையில் மிகவும் நேர்த்தியான மற்றும் நுட்பமான வேறுபாடுகள் உள்ளன இந்த விரிவுரையில் சட்டத்தில் உள்ள நுட்பமான விளக்கத்தைப் பற்றி நான் குறிப்பிடுகிறேன் அதனால் உங்கள் நிர்வாகம் ஏதாவது செய்ய முயல்கிறது என்றால் உங்களுக்கு இந்த சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது இந்த சட்டங்கள் தெரிந்தவரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது ஒரு வேளை உங்கள் நிர்வாகம் தொழிற்சங்கம் உருவாவதற்கு எதிர்வினையாற்ற முயற்சி செய்கிறது என்றால் உங்களால் எந்தெந்த வழிகளில் சட்டப்பூர்வமாக எடுக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தொழிற்சங்கத்தை உருவாக்குவதில் வேறு என்ன அம்சங்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கிறது என்று பார்க்கலாம் தொழிற்சங்க அதிகாரிகள் வாக்களிக்கக் கூடிய வேட்பாளர்களின் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அதனால் ஒரு தற்காலிக ஊழியர் நிர்வாகத்தின் உறுப்பினராகவும் இருக்கலாம் தொழிற்சங்கத்தின் உறுப்பினராகவும் இருக்கலாம் என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம் இதற்கு அர்த்தம் இந்த தற்காலிக ஊழியரின் உரிமையைத் தொழிற்சங்கம் கவனித்துக்கொள்ளும் ஆனால் அந்த தற்காலிக ஊழியர் தொழிற்சங்கத்தின் தலைவர் செயலர் அல்லது அலுவலக பொறுப்பாளராகக் கூட ஆக முடியாது இதுவே நீங்கள் எடுக்க முடிந்த முடிவுகளாக இருக்கலாம் ஒரு தற்காலிக ஊழியரை உங்கள் தொழிற்சங்கத்தின் தலைவராக கூட நீங்கள் வைத்துக் கொள்வது சரி தான் அது கூட சரிதான் ஆனால் அது குறிப்பிட்ட வேறு சிலருக்குச் சரியாகப் படவில்லை என்றால் நீங்கள் அந்த நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வேலை செய்த யாராக இருந்தாலும் அவரை தொழிற்சங்கத்தின் தலைவர் பதவிக்குப் போட்டியிடச் சொல்லலாம் ஆனால் தொழிற்சங்கத்தில் சேர விரும்பும் யாராக இருந்தாலும் அவர்கள் அலுவலக பணியாளர்களாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் முன்னிறுத்தப்படுவார்கள் அதனால் தொழிற்சங்கத்தில் உள்ளவர்கள் தான் அலுவலக பணியாளர் பணிக்கு யார் தகுதியுடையவர் யாருக்கு அந்த திறன் உள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றொரு வழி என்னவென்றால் தொழிலாளர் உறவுகள் கூட்டுறவு பேரத்தை நாடக்கூடும் கூட்டுறவு பேரத்தில் வேலைவாய்ப்பு நிலை பற்றி அறியத் தொழிலாளர்களுக்குத் தொழிலாளர் அணிக்கும் இடையே பேரப்பேச்சு நடக்கும் இந்த கூட்டுறவு பேரத்திற்காகத்தான் தொழிற்சங்கங்கள் உருவாகின்றன கூட்டுறவு பேரம் நாம் இந்த வார்த்தை இரண்டு வார்த்தையாகப் பிரிக்கலாம் இந்த தொடர்மொழியை இரண்டு வார்த்தைகளாகப் பிரிக்கவும் முதலில் கூட்டுறவு பற்றிப் பார்க்கலாம் இதில் மக்கள் ஒன்றிணைகிறார்கள் மற்றும் பேரம் செய்கிறார்கள் பிறகு தங்களுக்குத் தேவையான வேலை முடிய அந்த கூட்டுறவு தலைமையின் கீழ் ஒரு பேரப்பேச்சை நடத்துகிறார்கள் நாம் தொழிற்சங்கத்தைப் பற்றி தொழிலாளர் உறவுகளைப் பற்றி தொழிலாளர் கூட்டுறவு பற்றிப் பார்க்கப் போகிறோம் தொழிலாளர் கூட்டுறவின் முதன்மை ஆலோசனை வேலைவாய்ப்பு நிலை பற்றியதாக இருக்க வேண்டும் வேலைவாய்ப்பு நிலை தொழிலாளர்களுக்கு நன்றாக இருக்கிறதா சௌகரியமாக இருக்கிறதா என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதில் உள்ள சில பிரச்சனைகள் ஒன்று பேரம் பேசும் நடத்தை நல்ல நம்பிக்கை கொண்ட பேரம் என்பது கருத்துவேறுபாடு வந்த போதும் அடுத்த குழுவை நியாயமான முறையில் நடத்த வேண்டும் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் உங்களுடைய மேஜைக்கு எதிராக அந்த நிர்வாகத்தின் சில பிரதிநிதிகள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சில பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் இவர்களுடன் நீங்களும் அமர்ந்து இருக்கிறீர்கள் உதாரணமாக நமக்குக் குறைவான வாடகையில் வீட்டுவசதி செய்து தர வேண்டும் என்று தொழிற்சங்கம் கோரிக்கை வைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் தொழிற்சாலை பக்கத்தில் தங்குவதற்கு இடம் வேண்டும் அதனால் நாம் வேலை செய்யும் தொழிற்சாலைக்குப் பக்கத்தில் நமக்கு ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து தர வேண்டியது நிர்வாகத்தின் பொறுப்பு ஆனால் அந்த தொழிற்சாலை உரிமையாளர்கள் தங்களிடம் அந்த அளவுக்கு இட வசதி இல்லை என்று கூறுகிறார்கள் அதைப் பற்றி எங்களுக்குக் கவலை இல்லை நாங்கள் தூரத்திலிருந்து வருகிறோம் இது மிகவும் ஆபத்தான இடம் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு எட்டு மணிநேர ஷிப்ட் உள்ளது சில நேரங்களில் நாங்கள் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை வேலை செய்கிறோம் எங்களுக்குத் தூங்க ஒரு இடம் தேவை எங்கள் குடும்பங்கள் எங்களுடன் சேர்ந்து தங்குவதற்கு நீங்கள் ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் என்று தொழிற் சங்க நிர்வாகிகள் கூறுகிறார்கள் ஆனால் நிர்வாகத்தினர் அதற்கான இடவசதி எங்களிடம் இல்லை என்று கூறுகிறார்கள் இது போல முன்னும் பின்னுமாகப் பேச்சு வார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது இதைத் தான் முட்டுக்கட்டை என்று சொல்கிறோம் இதைப் பற்றி நாம் முந்தைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம் விவாதம் மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையை நீங்கள் அடைகிறீர்கள் இரண்டுமே சரிதான் யாரோ ஒருவர் எழுந்து மற்ற நபரை அடிக்கப் போகிறார்கள் என்று இதற்கு அர்த்தமல்ல நீங்கள் சொல்லும் முரண்பாட்டிற்குப் பொருந்திச் செல்வோம் என்று நீங்கள் சொல்லலாம் கூட்டாக ஒரு தீர்வைக் காண்போம் இதுவே நல்ல நம்பிக்கை பேரம் என்று அழைக்கப்படுகிறது மற்ற தரப்பினரின் பார்வையையும் தெரிந்து புரிந்துகொள்வதை உங்களால் ஏற்றுக் கொள்ள முடியவில்லை நீங்கள் எங்களுடன் உடன்படவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் உங்களை நம்ப வைக்க வேறு வழியைக் காண்போம் ஆனால் நாங்கள் வன்முறையாளர்களாக மாறப் போவதில்லை நாம் ஆக்ரோஷமாக மாற மாட்டோம் நாம் துஷ்பிரயோகம் செய்யப் போவதில்லை இதை நாம் தனிப்பட்ட முறையில் எடுத்துக் கொள்ளப் போவதில்லை இதுவே நல்ல நம்பிக்கை பேரம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பேரம் செய்கிறீர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் காரணங்களை எடுத்துக் கூறுகிறீர்கள் விவாதிக்கிறீர்கள் எல்லாவற்றையும் தர்க்கரீதியான புள்ளிகளில் செய்கிறீர்கள் இங்கே இரண்டாவது பிரச்சினை தந்திரோபாயத்தைப் பயன்படுத்தி பேரம் பேசுவது எந்த மாதிரியான தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் விநியோகிக்கப்பட்ட அல்லது ஒருங்கிணைப்பது இதைப் பற்றி நாம் ஒரு நிமிடம் பார்க்கலாம் அதுவே சிறந்த பலனைத் தரும் எனவே நீங்கள் எந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறீர்கள் இங்கே அடுத்த பிரச்சினைகள் என்னவென்றால் பேரம் பேசும் தலைப்புகள் நீங்கள் எதைப் பற்றிப் பேசுகிறீர்கள் ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் முக்கியமான பிரச்சினைகளாகிய சம்பளம் பணி நேரம் மற்றும் வேலை வாய்ப்பு நிலைமைகள் ஆகியவற்றைப் பற்றிப் பேசுவது எப்போதும் உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த விஷயங்களைப் பற்றிப் பேசவில்லை என்றால் அது போதுமான அளவு தீவிரமாகக் கருதப்படாமல் இருக்கலாம் அல்லது ஒரு பணியாளர் சங்கத்திற்கும் நிர்வாகத்திற்கும் இடையில் விவாதிக்கப்பட வேண்டிய வேறு எந்த தலைப்பிற்கும் இந்த தலைப்புகள் போதுமானதாக கருதப்படாது பேரம் பேசுவதில் உள்ள தடைகள் தடைகள் என்பது முற்றுப்புள்ளிகள் அல்லது தீர்க்கப்படாத பிரச்சினைகள் எனவே நீங்கள் ஒரு முட்டுச்சந்தை அடைகிறீர்கள் நீங்கள் ஒரு முட்டுக்கட்டையை அடைகிறீர்கள் இரு தரப்பினரும் இனி பேச்சுவார்த்தை நடத்த முடியாத ஒரு நிலையை அடைந்துவிட்டீர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவை ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருக்கவில்லை அந்த நிலையே முட்டுக்கட்டை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இது I M P A S S E என்று உச்சரிக்கப்படுகிறது பேரம் பேசுவதில் இருக்க வேண்டிய மரியாதை பற்றிப் பார்க்கலாம் இது மிக மிக முக்கியமானது நீங்கள் யாருடனும் பேரம் பேசும்போது பேரம் பேசும் மற்ற குழுவில் உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் வருகிறார்கள் உங்கள் மேஜையின் எதிரே உட்கார்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுங்கள் அவர்களுக்கு தேநீர் கொடுங்கள் அவர்களுக்குச் சிற்றுண்டிகளைக் கொடுங்கள் அது அவர்களை சாந்தப்படுத்தும் நாம் அனைவரும் ஒரு கப் தேநீர் அருந்திவிட்டு இந்த விஷயங்களை பற்றிப் பேசலாம் என்று சொல்லுங்கள் எனவே நீங்கள் குறைந்தபட்சம் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நான் இங்கே ஒரு சில இந்தி சொற்களைப் பயன்படுத்தப் போகிறேன் இதைப் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இது ஒன்றும் அவ்வளவு அர்த்தமானதாக இருக்காது ஆனால் இந்தியாவுக்குள் இதைக் கேட்கும் ஏராளமானவர்கள் நான் சொல்வதைப் பின்பற்றுவார்கள் என்று கருதுகிறேன் எனவே இந்தி சொற்களைப் பயன்படுத்துவதற்கான சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதன் பொருள் நீங்கள் TU என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் இந்தியில் மற்றவரைக் கூப்பிட எங்களுக்கு TU TUM மற்றும் AAP ஆகிய மூன்று வழிகள் உள்ளன ஆகவே உங்களை என்று சொல்வதற்கான மிகவும் முறையான மிகவும் மரியாதைக்குரிய ஒரு சொல்லான AAP என்பதாகும் ஆப் மேட் ஆப் யேசா மேட் கஹியே ஆப் கி பாட் ஹம் நஹி மன் சக்தே உங்களுக்கே தெரியும் அதை தயவுசெய்து சொல்லாதீர்கள் இதை நீங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் உங்கள் பேச்சைக் கேட்க மாட்டோம் ஆனால் ஒருபோதும் TU நிலைக்குக் கீழ் செல்ல வேண்டாம் அது மிகவும் அவமரியாதை மற்றும் மிகவும் முரட்டுத்தனமாக மாறுகிறது TU மிகவும் மரியாதையான வார்த்தையாகும் சில சமயங்களில் நீங்கள் என்ற வார்த்தையைப் தாராளமான வழியில் பயன்படுத்துகிறீர்கள் பேரம் பேசும் மற்ற குழுவுடன் நட்பாகக் காட்டும் ஒலியின் தன்மையை அமைத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் பணியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் என்ற வகையில் உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரத்தை உங்களுக்கு வழங்கும் தொழிற்சாலையை அழிக்க நீங்கள் நினைக்கவில்லை என்பதை நிறுவனத்திற்குத் தெரிவிக்க இது எப்போதும் உதவுகிறது அது உங்களுக்கு உயிர்வாழத் தேவையான பணத்தைத் தருகிறது அங்கு இருக்கும் எதையும் சிதைக்க நீங்கள் அங்கு இல்லை எங்கிருந்து அதிகபட்ச நன்மையை நீங்கள் பெற முடியும் என்பதை மட்டுமே நீங்கள் அங்கே பார்க்க முயல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எதையும் அழிக்கவில்லை எனவே நீங்கள் நட்பாக இருக்க வேண்டும் தயவுசெய்து ஒவ்வொருவரின் கண்ணோட்டத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அணி ஒற்றுமையைப் பேணுங்கள் அதற்கு நீங்கள் உங்கள் அணியுடன் நேர்மையைப் பராமரிக்க வேண்டும் நீங்கள் யாருடைய பக்கம் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரே குரலைக் கொண்டிருக்க வேண்டும் தொழிற்சங்கத்தைப் பிரதிநிதித்துவப்படுத்த ஆறு பேர் இருந்தால் ஆறு பேரும் தொழிற்சங்கத்தின் பக்கத்தில் இருக்க வேண்டும் நிர்வாகத்தைப் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆறு நபர்களும் நிர்வாகத்தின் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு சிறு அளவு கூட மற்ற கட்சியுடன் உடன்படக்கூடாது என்று நான் கூறவில்லை ஆனால் முடிவுகளுக்கு வரும்போது நாங்கள் எங்கள் குழுவுடன் விவாதிப்போம் என்றே கூற வேண்டும் இதை நாங்கள் எங்களுக்குள் விவாதித்துவிட்டு உங்களிடம் திரும்பி வருவோம் என்று கூற வேண்டும் உங்கள் குழு உடன்படாத ஒரு முடிவை எடுப்பதற்கு பதிலாக கடினமான பேரம் பேசும் சிக்கல்களைச் சமாளிக்க அடிப்படை விதிகளை உருவாக்குதல் வீட்டைப் பொறுத்தவரை வீடு ஊதியம் பணம் ஒரு வேலையில் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் ஊதியங்களைப் பொருத்தவரை சில கொள்கைகளை எதையாவது தீர்மானித்திருக்க எப்போதும் உதவுகிறது எனவே இந்த விதிப்படி இதுதான் எங்களால் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்வீர்கள் சில எண்களைப் பார்ப்போம் ஸ்ப்ரட் ஷீட்களைப் பார்ப்போம் எனவே நீங்கள் எப்போதும் பூடகமாகப் பேசக்கூடாது தயவுசெய்து சில அடிப்படை விதிகளை வகுத்து இந்த தலைப்புகளைத் தர்க்கத்தின் அடிப்படையில் கையாளுங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளைக் கட்டுக்குள் வைத்திருங்கள் நம் அனைவருக்கும் கோபம் வருகிறது எல்லோருக்கும் வரலாம் நாம் அனைவரும் தூண்டப்படுகிறோம் நம் மனநிலை கோபமாக மாறி வருவதை நாம் அனைவரும் உணர்கிறோம் அது எப்போதும் நம் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது தயவுசெய்து அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் அப்படி இருந்தால் நடக்கும் விவாதத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது பேரம் பேசும் திறமை நாங்கள் பேரம் பேசும் திறமை பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில தந்திரோபாயங்கள் விநியோகிக்கும் பேரமாகும் இது உங்கள் விதிமுறைகளுடன் உடன்படாததால் செலவு மிக அதிகமாக இருக்கும் என்று பேச்சுவார்த்தைகளில் உங்கள் எதிரணியை நம்ப வைப்பதில் கவனம் செலுத்துகிறது எனவே யாராவது உங்களுடன் உடன்படவில்லை என்றால் அவர்கள் இழப்பைச் சந்திக்க நேரிடும் பகிர்ந்தளிக்கும் பேரம் ஒரு பக்கம் வெற்றி பெற்று மறுபக்கம் தோற்றுவிடுகிறது நீங்கள் பரஸ்பர நன்மையை அடைய வழி இல்லை எனவே ஒரு கட்சி வெல்ல வேண்டும் மற்ற கட்சி தோல்வியடைய வேண்டும் உழைப்பானது ஒரு நீண்ட வேலைநிறுத்தத்தைத் தக்க வைத்துக் கொள்ளத் தயாராக உள்ளது என்பதை நிர்வாகத்தை நம்ப வைக்க முயலும்போது பகிர்ந்தளிக்கும் பேரம் பேசுவது பயன்படுத்துகிறது இது நிறுவனங்களின் இலாபங்களைக் கடுமையாகச் சேதப்படுத்தும் மற்றும் அதன் போட்டியாளர்களுக்கு எதிரான தோழர்களின் நிலையைப் பலவீனப்படுத்தும் நீங்கள் எங்களுடன் உடன்படவில்லை என்றால் நாங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று தொழிலாளர் சங்கங்கள் நன்றாகக் கூறுகின்றன பெரிய ஒப்பந்தம் ஆனால் நீங்கள் அதை மறைமுகமாகச் சொல்ல முடியாது உங்கள் ஊழியர்கள் எந்தவொரு சம்பளமும் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு தங்களைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்பும்போது மட்டுமே நீங்கள் அதைக் கூற முடியும் தொழிற்சங்க உறுப்பினர்களைக் காட்டிலும் ஒரு நீண்ட வேலைநிறுத்தத்தைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று தொழிற்சங்கத்தை நம்ப வைக்க நிர்வாகம் விநியோகிக்கும் பேரத்தைப் பயன்படுத்துகிறது அவர்கள் சம்பள காசோலைகள் இல்லாமல் உயிர்வாழ வேண்டியிருக்கும் நீங்கள் சொல்வது சரிதான் நாங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று நீங்கள் கூறினால் உடனே நிர்வாகம் சரி போய் வேலைநிறுத்தம் செய்யுங்கள் என்று நிர்வாகம் கூறுகிறது நீங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் அது எனது லாபத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தப்போவதில்லை என்னால் என்னைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவீர்கள் நான் எனது குடும்பத்துடன் விடுமுறையில் இருப்பேன் உங்கள் வேலைநிறுத்தம் முடிந்ததும் நான் திரும்பி வருவேன் என்று கூறலாம் உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் வேலைக்கு வரத் தயாராக இருப்பீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அதைச் செய்ய வேண்டியதே விநியோக பேரம் என்று அழைக்கப்படுகிறது பாதிக்கப்படக்கூடிய நிறுவனத்திற்கு கடுமையான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக் கூடிய ஒரு நீண்ட வேலைநிறுத்தத்தின் விலையை தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஏற்கத் தயாராக இருப்பதாக நம்பும்போது தொழிற்சங்கத் தலைவர்கள் விநியோகிக்கும் பேரம் பேசும் தந்திரங்களையும் பின்பற்றலாம் எனவே தொழிற்சங்க உறுப்பினர்கள் உயிர்வாழ முடியும் என்பதில் உறுதியாக இருக்கும்போது தொழிற்சங்க உறுப்பினர்களை நீண்ட வேலைநிறுத்தத்தில் ஈடுபடச் செய்ய தொழிற்சங்கத் தலைவர்கள் முயற்சி செய்யலாம் ஒருங்கிணைந்த பேரம் என்பது உங்கள் விதிமுறைகளுடன் உடன்படுவதால் வரும் நன்மைகள் மிக அதிகமாக இருக்கும் என்று பேச்சுவார்த்தைகளில் உங்கள் எதிரணியை நம்ப வைப்பதில் கவனம் செலுத்துகிறது எனவே இது ஒரு வின் - வின் நிலைமையைக் குறிக்கிறது இப்போது இரு கட்சிகளும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ஒருவருக்கொருவர் பயனடைய வாய்ப்பு உள்ளது ஒருங்கிணைந்த பேரம் பேசுவதற்கு நாம் செல்கிறோம் சில வழிகாட்டுதல்கள் மற்ற பேச்சுவார்த்தையாளர்களின் உண்மையான தேவைகளையும் குறிக்கோள்களையும் புரிந்துகொள்ள முயல்கிறோம் நாம் ஒருவருக்கொருவர் பயனடையப் போகிறோம் என்பதால் ஒரு தடையற்ற தகவலை உருவாக்க முயற்சித்தோம் இது எப்போதும் உங்கள் வளங்கள் மற்றும் உங்கள் வரம்புகள் பற்றிய தகவல்களை முடிந்தவரைப் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது பொதுவான தன்மைகளை வலியுறுத்துங்கள் மற்றும் கட்சிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளைக் குறைத்தல் என்று பொருள் படும் எனவே இவை நாம் ஒப்புக் கொள்ளும் விஷயங்கள் ஆகும் எனவே பை அளவை முயற்சி செய்து விரிவாக்குவோம் கட்சியின் குறிக்கோள்கள் மற்றும் லட்சியங்களைப் பூர்த்தி செய்யும் தீர்வுகளைத் தேடுங்கள் எனவே தீர்வுகளைத் தேடுங்கள் சாத்தியமான மாற்று திட்டங்களின் மூலம் உங்கள் பகுதியை நீங்கள் முயற்சி செய்து மேம்படுத்தலாம் உங்கள் விருப்பங்களின் வரம்பை நீங்கள் முயற்சி செய்து அதிகரிக்கிறீர்கள் மேலும் சில பொதுவான தன்மைகளை ஆராய வேண்டும் எனவே நீங்கள் பொதுவான தீர்வுகளின் வரம்பை விரிவுபடுத்தினால் இரு தரப்பினரும் ஒரு ஒருங்கிணைந்த பேரம் பேசும் பயிற்சிக்குச் செல்ல இது எப்போதும் உதவுகிறது மற்ற பேச்சுவார்த்தையாளர்களின் திட்டங்களுக்கு நெகிழ்வான பதில்களை உருவாக்குங்கள் ஒருங்கிணைந்த பேரம் பேசுவதற்கு ஒருவர் செல்ல முயற்சிக்கும்போது அவர் மிகவும் கடினமாக இருக்கக்கூடாது மற்ற கட்சி என்ன சொல்கிறது என்பதைத் திறந்த மன நிலையில் வைத்திருக்க இது எப்போதும் உதவுகிறது இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஒருவர் என்ன விரும்புகிறார் என்பதில் கொஞ்சம் நெகிழ்வாக இருக்க வேண்டும் நாம் பேரம் பேசும் சில தலைப்புகள் கட்டாய பேரம் பேசும் தலைப்புகள் தொழிற்சங்கம் மற்றும் நிர்வாகம் ஆகிய இரண்டும் தொழிலாளர் உறவுகள் ஊதியம் வேலைவாய்ப்பு நிலைமைகள் போன்றவற்றுக்கு அடிப்படையாகக் கருதும் தலைப்புகள் இவை ஆகும் இரு தரப்பினரும் அவ்வாறு ஒப்புக் கொண்டால் அனுமதிக்கப்பட்ட பேரம் பேசும் தலைப்புகள் கூட்டுப் பேரம் பேசும்போது விவாதிக்கப்படலாம் ஆனால் இந்த தலைப்புகளில் பேரம் பேச எந்தக் கட்சியும் கடமைப்படவில்லை எனவே நாங்கள் ஊதியங்களைப் பற்றிப் பேச விரும்புகிறோம் என்று தொழிலாளர் சங்கம் சொன்னால் இந்த தலைப்பைப் பற்றி நிறுவனம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது மறுபுறம் தொழிலாளர் சங்கம் நன்மைகளைப் பற்றிப் பேசினால் நாங்கள் நன்மைகளைப் பற்றிப் பேச விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் போனஸ் பற்றிப் பேச விரும்புகிறோம் இன்று நாம் போனஸைப் பற்றிப் பேசலாம் என்று நிறுவனம் எப்போதும் சொல்லலாம் அதைப் பற்றி நாம் இப்போது பார்க்கப் போவது இல்லை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஆனால் கனமான தொப்பிகள் போன்ற அடிப்படை வசதிகள் என்று வரும்போது பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு கையுறைகள் பாதுகாப்பு கியர் ஆகியவை தேவை என்று உங்களுக்குத் தெரியும் இதனை நிர்வாகம் இல்லை என்று சொல்ல முடியாது சட்டவிரோத பேரம் பேசும் தலைப்புகள் குறைந்தபட்சம் ஒரு தரப்பினராவது தங்கள் உரிமைகளை மீறுவதாகவோ அல்லது அவற்றின் இருப்புக்குத் தீங்கு விளைவிப்பதாகவோ கருதும் தலைப்புகள் நியாயமற்ற தொழிலாளர் நடைமுறை என்று சட்டம் தீர்மானிக்கிறது எனவே சார்பு பாகுபாடு என்பது சட்டவிரோத பேரம் பேசும் தலைப்புகள் ஆகும் அவை தொழிலாளர் சங்கத்தின் மூலம் உண்மையில் உத்தியோக பூர்வ அமைப்பில் பேசக்கூடாது பேரம் பேசுவதில் உள்ள தடைகள் பற்றி பார்க்கலாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கட்டாய பிரச்சினைகளில் கட்சிகளால் உடன்பட முடியாவிட்டால் பேரம் பேசுவதில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகும் முட்டுக்கட்டை என்பது தீர்க்கப்படாத பிரச்சினை இதுவே இறுதிக் கட்டம் ஆகும் தொடர்ந்து தீர்க்கப்படாத முட்டுக்கட்டை வேலைநிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் பல்வேறு வகையான வேலைநிறுத்தங்கள் இருக்கிறது நீங்கள் ஒரு அனுதாப வேலைநிறுத்தம் செய்யலாம் ஒரு தொழிற்சங்கம் பிரச்சினையில் நேரடியாக பாதிக்கப்படாவிட்டாலும் கூட தொழில்துறையில் மற்றொரு தொழிற்சங்கம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும்போது ஒற்றுமையைக் காட்ட அதற்கு ஆதரவளிக்கலாம் அதாவது உணவகத்தின் ஒரு ஊழியரோ அல்லது அனைத்து ஊழியர்களுமோ வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் முறையாக நடத்தப்படாமல் இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு வேலை நேரம் அதிகமானதாக இருக்கலாம் அதே வட்டாரத்தில் உள்ள மற்றொரு உணவகம் அவர்களுடன் பக்கபலமாக இருக்கத் தீர்மானிக்கலாம் மேலும் நம்முடைய ஊழியர்கள் கூட வேலை நிறுத்தம் செய்யலாம் ஒரு மருத்துவமனை ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்கிறார்கள் மற்றொரு மருத்துவமனை மற்றொரு மருத்துவமனையில் உள்ள ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் எங்கள் ஆய்வகங்களில் எங்களுக்குப் பாதுகாப்பு கியர் வழங்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள் எனவே அவர்களுடைய நிர்வாகம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் அவர்கள் அந்த மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆதரவைத் தெரிவிக்க இதை செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய முதலாளிகள் அந்த மருத்துவமனையின் முதலாளிகளை பாதிக்க முடியும் இதனால் அவர்களுக்குத் தேவையானதைப் பெற முடியும் பொருளாதார வேலைநிறுத்தம் என்பது சம்பளம் மற்றும் சலுகைகள் உள்ளிட்ட இழப்பீடு மீதான வேலைநிறுத்தம் ஆகும் மிகவும் எளிமையானது இது சுய விளக்கமளிக்கக் கூடியது உங்களுக்கு போதுமான சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் அதிக சம்பளம் மற்றும் சலுகைகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுப்பார்கள் வைல்ட் கேட் வேலைநிறுத்தம் என்பது தொழிலாளர்கள் தங்கள் சக ஊழியர்களில் ஒருவருக்கு எதிராக நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளால் கோபப்படுகையில் தன்னிச்சையான வேலை நிறுத்தத்தை ஈடுபடுவார்கள் ஆகவே ஒரு நபர் நிறுவனத்தால் ஒதுக்கப்பட்டிருந்தால் அதுவே வைல்ட் கேட் வேலைநிறுத்தம் என்பதாகும் உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு ஆதரவைக் காண்பிப்பதற்காக மற்ற தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் வேலைநிறுத்தத்தின் போது முக்கியமான பொருட்களை அழிக்கும் அசாதாரண பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து தங்களைக் காப்பாற்றிக் கொள்ளப் பேரம் பேசும் தடைகளுக்கு முன்பாகவே அல்லது அதன் செயல்பாட்டை நிறுத்தும்போதோ கதவடைப்பு என்பது நடக்கிறது இப்போது கதவடைப்பு என்பது வேலைநிறுத்தத்திற்கு ஒரு முதலாளியிடமிருந்து வரும் பதிலாகும் வேலைநிறுத்தம் என்பது தொழிலாளர்கள் கதவைப் பூட்டி தங்கள் சொந்த பூட்டை கதவில் போட்டு நாங்கள் தொழிற்சாலைக்குள் நுழைய மாட்டோம் உங்களையும் தொழிற்சாலைக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவதே ஆகும் இந்த வகையான வேலைநிறுத்தத்தை முதலாளிகள் எதிர்பார்க்கலாம் அவர்கள் தொழிற்சாலைகளை மூட முடிவு செய்யலாம் மற்றும் அவர்களால் என்ன முடிந்ததோ அதைக் கூறுவார்கள் சில நேரங்களில் அவற்றின் உற்பத்தி நடவடிக்கைகளைக் காப்பு வசதிக்கு மாற்றவும் செய்வார்கள் சில சமயங்களில் உங்களிடம் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் அவை அழியக் கூடியதாக இருக்கலாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நிதி சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எனவே ஊழியர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு முன்பு நீங்கள் தொழிற்சாலையை மூடுகிறீர்கள் மற்றும் வேறு இடத்திற்கு நீங்கள் நகர்ந்து விடுகிறீர்கள் ஒப்பந்த நிர்வாகம் என்பது பணியிடத்தில் தொழிலாளர் ஒப்பந்தத்தின் பயன்பாடு மற்றும் அமலாக்கத்தை உள்ளடக்கியது எனவே உங்களுக்குத் தொழிலாளர் ஒப்பந்தம் உள்ளது இப்படி தான் ஒப்பந்தம் செயல்படுத்தப்படுகிறது குறை தீர்க்கும் நடைமுறைகள் தொழிலாளர் ஒப்பந்தத்தின் விளக்கம் தொடர்பான சர்ச்சைகளைத் தீர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட முறையான நடைமுறைகள் ஆகும் இதைப் பற்றி மற்றொரு விரிவுரையில் பேசுவோம் ஒப்பந்த நிர்வாகத்தில் உள்ள சில நன்மைகள் என்னவென்றால் ஊழியர்களின் வழக்கை நிர்வாகத்திற்கு எடுத்துக்கூற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரை இது ஊழியர்களுக்கு வழங்குகிறது இந்த வகையான தொழிலாளர்களே தொழிற்சங்க பணியாளர் என்று அழைக்கப்படுகிறார் எனவே தொழிற்சங்கம் நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் தொழிற்சங்கங்களை அவர்களின் கண்ணோட்டத்தில் பாதுகாக்க ஒரு வழக்கறிஞரை நாங்கள் வழங்குகிறோம் தொழிற்சங்கத்திடம் அதற்குத் தேவையான பணம் இல்லாமல் போகலாம் நிர்வாகத்தைப் போலவே அவர்களிடம் அதிக வளங்கள் இல்லாமல் போகலாம் எனவே ஒரு நிர்வாகமாக நீங்கள் ஊழியர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகிறீர்கள் நடுவர் என்பது இரு தரப்பினருக்கும் கட்டுப்படும் ஒரு நீதித்துறை போன்ற செயல்முறையாகும் வழக்கைத் தீர்த்து வைக்கப் போகிறவர் வெளியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நடுநிலை நபராக இருக்க வேண்டும் அது கண்டிப்பாக வெளி நபராக இருக்கக் கூடாது சாரி தெரியாமல் கூறி விட்டேன் அது வெளியிலிருந்து வரும் நபராக இருக்க வேண்டும் நிறுவனத்திற்கு வெளியிலிருந்து தொழிற்சங்கம் மற்றும் நிர்வாகத்தால் தொழிற்சங்க செயல் முகவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எனவே நீங்கள் எங்களுக்கு ஒரு தொழிற்சங்க செயல் முகவர் தேவையில்லை என்று கூறுகிறீர்கள் நீங்கள் தொழிற்சங்க செயல் முகவருக்குப் பணம் செலுத்துகிறீர்கள் ஆகவே நம் பக்க பார்வையை அந்த நபரால் நமக்குச் சார்பாகப் பேச முடியாமல் போகலாம் வழக்கைத் தீர்த்து வைக்கப் போகிறவர் ஒரு நடுநிலை நபராக இருப்பவர் அவர் இரு தரப்பிலிருந்தும் பயனடைகிறார் ஆகவே தொழிற்சங்கம் மற்றும் நிர்வாகம் ஆகிய இரண்டிற்கும் நடுவர் மீது சமமான கட்டுப்பாடு அல்லது சம அதிகாரம் உள்ளது அவர்களின் நலன்களைக் கவனித்துக்கொள்வதற்கு நடுவரைச் சமமாக நம்புங்கள் இரு தரப்பினருக்கும் பிணைந்திருக்கும் இந்த நீதித்துறை போன்ற செயல்முறையே நடுவர் என்று அழைக்கப்படுகிறார் நீதித்துறை போன்ற செயல்முறை என்பது உண்மையில் நீதிமன்றம் சார்ந்த அல்லது சட்டபூர்வமானது அல்ல ஆனால் இது ஏதோ ஒருவகையில் நீதித்துறை போன்றே உள்ளது குறை தீர்க்கும் நடைமுறையில் உள்ள நிலைகள் குறை தீர்க்கும் முறை பற்றி நாம் பேசும்போது ஒரு குறை தீர்க்கும் முறை எவ்வாறு கையாளப்படுகிறது ஊழியர்கள் தங்கள் குறைகளை வாய்வழியாக தொழிற்சங்க செயல் முகவர் மற்றும் உடனடி மேற்பார்வையாளரிடம் கூறும்போது நீங்கள் உங்கள் மேற்பார்வையாளரை அணுகுகிறீர்கள் மேற்பார்வையாளரால் அதற்கு எதுவும் செய்ய முடியாமல் போகலாம் பின்னர் ஊழியர் தங்கள் குறைகளை தொழிற்சங்க பணிப்பாளருக்கும் நிறுவனத்தின் உடனடி மேற்பார்வையாளருக்கும் எழுதி அனுப்புகிறார் முதலில் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளுடன் வாய் மொழியாகப் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் குறைகளை நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கு எழுதி அனுப்புகிறீர்கள் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்ததாக இப்போது இதை நீங்கள் தொழிற்சங்க மேற்பார்வை செயல் முகவரிடம் கொண்டு செல்கிறீர்கள் அவர்களாலும் அது தீர்க்கப்படாவிட்டால் நீங்கள் வேறு வழி இல்லாமல் வழக்கைத் தீர்த்து வைப்பவரை நாடலாம் குறைகளின் வகைகள் தொழிலாளர் ஒப்பந்தத்தின் மொழியில் உள்ள தெளிவின்மை மற்றும் இந்த தெளிவின்மை காரணமாக ஏற்படும் ஏதேனும் அசௌகரியங்களுடன் ஒப்பந்த விளக்கம் குறை தீர்க்கிறது ஒப்பந்த விளக்கத்தில் ஒப்பந்தம் தெளிவற்றது என்பதையே குறிக்கிறது இது மிகவும் சிக்கலான மொழியில் எழுதப்பட்டுள்ளது மேலும் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது எனவே நீங்கள் குறைக் கூறுகிறீர்கள் பணியாளர் ஒழுக்கத்தின் காரணமாக ஏற்படும் குறைபாடுகள் ஒரு பணியாளரின் ஒழுக்கமற்ற தன்மையை கையாள்வதில் உரியச் செயல்முறையைப் பயன்படுத்துகின்றன எனவே ஒரு ஊழியர் ஒழுக்கமற்றவராக இருந்தால் அவரின் நடவடிக்கை ஒரு ஊழியரிடம் எதிர்பார்க்கப்படாத வகையில் இருக்கிறது என்றால் இந்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் பின்னர் அதுவே ஒரு குறையாக மேலும் வளரலாம் தொழிற்சங்க குறை தீர்க்கும் நடைமுறைகளின் நன்மைகள் முதல் நன்மை என்னவென்றால் இது தொழிற்சங்க ஊழியர்களைத் தன்னிச்சையான நிர்வாகத்தினரின் முடிவுகளிலிருந்து பாதுகாக்கிறது இதுவே நிறுவன நீதிக்கான வழிமுறை தொழிற்சங்க குறை தீர்க்கும் நடைமுறைகளால் தொழிற்சங்கம் அதற்கு வர வேண்டிய உதவியைப் பெற்றுத் தரும் நடைமுறைகள் ஆகும் குறை தீர்க்கும் முறை நிர்வாகத்தை விரைவாகவும் திறமையாகவும் நடத்த உதவுகிறது மோதல்களை உடனடியாகத் தீர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவை நீதிமன்றங்களில் முடிவடையும் அல்லது வேலை நிறுத்தங்களுக்கு வழிவகுக்கும் குறை தீர்க்கும் நடைமுறைகள் நிர்வாகத்திற்கு உதவுகின்றன உங்களிடம் குறை தீர்க்கும் நடைமுறைகள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் அவை மோதல்களைத் தீர்க்க உதவும் நிலையான நடைமுறைகள் வேலைகள் அல்லது நிறுவனத்தின் கொள்கைகள் மீதான ஊழியர்களின் அதிருப்தியின் ஆதாரங்களைக் கண்காணிக்கவும் சரிசெய்யவும் மேலதிக தகவல் தொடர்பு சேனலாக குறை தீர்க்கும் முறையை நிர்வாகம் பயன்படுத்தலாம் HRM மில் உள்ள தொழிற்சங்களின் தாக்கம் HRM மை தொழிற்சங்கங்கள் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாக்குகிறது உங்களிடம் பணியாளர்கள் உள்ளனர் இது அந்த பணியாளர்களைப் பாதிப்படையச் செய்யலாம் இது தொழிலாளர்களின் வளர்ச்சியைப் பாதிப்படையச் செய்யலாம் இது இழப்பீட்டுத் தொகையை பாதிப்படையச் செய்யலாம் இது தொழிலாளர் உறவுகளைப் பாதிப்படையச் செய்யலாம் மிகவும் நன்றி நான் கூறியதைக் கேட்டதற்கு மிக்க நன்றி நாம் அடுத்த விரிவுரையில் சர்வதேச மனித வள மேலாண்மை பற்றிக் காண்போம்